டேலின் இரண்டாம் தொகுதியின் நான்காம் அலகிற்கு உங்களை வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம் இது ஏ டி டி ஐ இ இன் பகுப்பாய்வு கட்டத்தை பற்றியது முந்தைய அலகில் நாம் அறிவுறுத்தல் அமைப்பு வடிவமைப்பு மாதிரியை உபயோகத்தின் தேவையை புரிந்து கொண்டோம் கற்றல் தரத்தை மேம்படுத்த ஐ எஸ டி மாதிரியை பயன்படுத்துவது விரும்பத்தக்கது என்று கூறப்படுகிறது பல்வேறு ஐ எஸ டி மாதிரியில் நான் ஏ டி டி ஐ இ மாதிரியை தேர்ந்தெடுத்து இருக்கிறோம் ஏ டி டி ஐ இ என்பது பகுப்பாய்வு வடிவமைப்பு வளர்ச்சி செயல்படுத்துதல் மற்றும் மதிப்பீட்டை குறிக்கிறது இந்த மாதிரியானது மறுபயன்பாடு உடையது மற்றும் அமைப்புகளின் மாதிரி என்று கூறுகிறோம் அப்படி என்றால் நிறைய பின்னூட்டங்களை கொண்டு முன்னும் பின்னும் செல்கிறோம் இதன் ஒவ்வொரு உறுப்புகளும் மற்ற உறுப்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே இது அறிவுறுத்தல் அமைப்பு மாதிரியாக கருதப்படுகிறது இந்த அலகில் பொறியியல் பாடத்திட்டத்தின் பாடங்களை வடிவமைப்பதில் பகுப்பாய்வு கட்டத்தின் துணை செயல்முறைகளை அடையாளம் காண்போம் மேலும் பகுப்பாய்வு துணை செயல்முறைகளின் தன்மை மற்றும் பங்களிப்பை புரிந்து கொள்வோம் குறிப்பாக பாடத்தின் சூழல் மற்றும் கண்ணோட்டம் கருத்து வரைபடம் மற்றும் பாடத்தின் விளைவுகள் ஆகியன நாம் என்ன தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஏ டி டி ஐ இ எல்லா மாதிரியான பொருட்களுக்கும் எல்லா வகையான பயிற்சி திட்டத்திற்கும் எந்த வகையான படிப்பிற்கும் எந்த குறுகிய கால படிப்பிற்கும் பொதுவான மாதிரியாக பயன்படுத்தலாம் அது கையேடு பயிற்சி திட்டம் அல்லது ஏதாவது ஒரு பாடத்தின் குறுகியகால நீண்டகால அல்லது எந்த மாதிரியான பயிற்சிக்கும் இதை பயன்படுத்தலாம் மொழி அல்லது ஒவ்வொரு கட்டத்தின் கூறுகள் அல்லது துணை செயல்முறைகள் பொறியியல் பாடத்திட்டம் வடிவமைக்கும் சூழலில் இங்கே உங்களுக்கான முழு தேர்வுகளும் உள்ளன என்பதை அடையாளப் படுத்துகிறோம் இது பொறியியல் அல்லாத பாடமாக இருந்தால் துணை செயல் முறைகள் மாறுபடும் பொறியியல் பாடத்திற்கான சூழலில் அதன் துணை செயல்முறைகளை அடையாளப்படுத்த முயற்சி செய்கிறோம் இந்த துணை செயல்முறைகள் நான் இங்கு வழங்குவது நாங்கள் சரியானது என்று உணர்ந்த துணை செயல்முறைகள் ஆகும் இவை தனித்துவமானது அல்ல நீங்கள் இந்தத் துணை செயல்முறைகளை மாற்றலாம் ஏ டி டி ஐ இ இன் உங்கள் பாடத்திற்கான பதிப்பை நீங்கள் சொந்தமாக செய்யலாம் இந்த அலகில் துணை செயல்முறைகளில் மூன்றை பார்க்கலாம் மற்றவை பின் வரும் அலகுகளில் பார்க்கலாம் இந்த பகுப்பாய்வு கட்டத்தில் முன்மொழியப்பட்ட செயல்கள் சூழல் மற்றும் கண்ணோட்டத்தைப் பற்றி எழுதுவது பாடத்தின் கருத்து வரைபடத்தை உருவாக்குவது ஆகியன ஆகும் இவை ஒவ்வொன்றும் நன்கு வரையறுக்கப்பட்ட செயல்களாகும் பாடத்தின் விளைவுகளை எழுதுவது ஒவ்வொரு சி ஓ கும் மாதிரி மதிப்பீடுகளை உருவாக்குவது வகைபிரித்தல் அட்டவணையில் பாடத்தின் விளைவுகளை கண்டறிவது சிஓ மற்றும் பி ஓ விற்கான அணிகளை உருவாக்குவது ஒவ்வொரு பாடத்தின் விளைவுகளையும் பல்வேறு நிரல்களாக விரிவாக்குவது ஆகியவையும் பகுப்பாய்வு கட்டத்தில் செயல்களாகும் இந்த திறன்கள் 5 கழித்தல் மற்றும் கூட்டல் 15 என்ற எண்களை கொண்டது இவை எல்லாம் செய்து இருப்பதால் பகுப்பாய்வு கட்டத்தின் விளைவுகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது இந்த மதிப்பு ஆய்விற்கு பிறகு தேவைப்பட்ட மாற்றங்களை செய்யலாம் இவை பகுப்பாய்வு செயல்களின் முன் மொழிவுகள் ஆகும் நாம் இப்போது பாடச் சூழல் மற்றும் கண்ணோட்டத்தையும் கருத்து வரைபடத்தையும் பாட விளைவுகளை எழுதுவது பற்றியும் பார்ப்போம் சூழலின் தொடர்பு முன்பே கூறியதைப் போல் ஒரு பாடத்திட்டம் என்பது பல்வேறு பாடங்களை உடையது அந்தப் பாடத்திட்டம் அந்த பாடத்தின் விளைவுகள் சில குறிப்பிட்ட விளைவுகள் போன்ற விளைவுகளை சந்திக்க வேண்டியுள்ளது மேலும் ஒரு பாடம் ஆனது மற்றொரு பாடத்திற்கு முன் தயாரிப்பாக அமைகிறது அல்லது ஒரு பாடம் ஆனது மாணவர்கள் குறிப்பிட்ட முன் தயாரிப்புகளை நிரப்ப வகை செய்கிறது எந்த பாடமும் தனித்து இல்லாமல் எப்பொழுதும் ஒரு சூழல் உடனே உள்ளது ஒரு முழு பாடத்திட்டத்திற்கும் ஒரு சூழல் தேவைப்படுகிறது எந்த மாதிரியான மாணவர்கள் வருகிறார்கள் எந்த மாதிரியான பாடத்திட்ட கூறுகளை அது உள்ளடக்கியிருக்கிறது மற்றும் பலவற்றை சார்ந்தது ஒரு பாடத்தில் சூழலுக்கு தொடர்புடையது என்ன என்று பார்ப்போம் முதலில் அந்த பாடத்தில் கற்பவர்கள் ஒத்த வயது உடையவராய் ஒரே மாதிரியான கல்வி பின்னணி உள்ளவராய் இருக்க வேண்டும் அவர்களுடைய அறிவுத்திறன் மற்றும் முயற்சிகள் குறிப்பிட்ட வகையில் வேறுபட்டு இருக்கும் உதாரணத்திற்கு அமெரிக்காவின் சூழலில் ஒரு பாடத்திட்டத்திற்கான மாணவர்கள் ஒத்த வயது உடையவராய் இருக்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் பல ஆண்டுகள் தொழிற்சாலைகளில் வேலை செய்து குறிப்பிட்ட அனுபவத்துடன் பொறியியல் பாடத்திற்கு நுழைகின்றனர் அவற்றுள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆனவர்கள் பன்னிரண்டாவது முடித்தவர்கள் மேலும் வேலை பார்க்கும் தாய்மார்கள் ஒற்றை தாய் தந்தையர் ஆகவும் இருக்கின்றனர் இவ்வாறான சூழலில் இந்த பாடத்தை வடிவமைத்து நடத்துவதில் சில மாற்றங்கள் செய்யப்படும் இந்திய சூழலில் எல்லா மாணவர்களும் ஒத்த வயது உடையவராய் ஒரே மாதிரியான கல்விப் பின்னணி உடையவராய் இருக்கின்றனர் ஒரு பொறியியல் பாடம் என் பி ஏ வால் வரையறுக்கப்பட்ட பி ஓ களையும் துறையால் அறிவுறுத்தப்பட்ட பி ஓ களையும் அடைய வேண்டும் இவற்றை முக்கிய பாடங்களின் வாயிலாக அடைகிறோம் என் பி ஏ அங்கீகார முறைகளில் தேர்வு செய்யப்படும் பாடங்கள் இடம்பெறுவதில்லை அவை பி ஓ களையோ பி எஸ் ஓ களையோ எந்தவிதத்திலும் பாதிப்பதில்லை பொறியியலில் உள்ள அனைத்து பாடங்களும் முன்பே வடிவமைக்கப்பட்ட நான்காண்டு நிரலில் உறுப்புகளாகும் அதாவது யாராவது முன்பே பாடத்திட்டத்தை வடிவமைத்து உள்ளனர் அதில் முன்பே வடிவமைக்கப்பட்ட பாடத்திற்கான வரிசைகள் உள்ளன ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் கூறுகளாக இவை இருக்கிறது ஒவ்வொரு பாடமும் அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் கூறுகளாக உள்ளது எல்லா பாடத்திட்டமும் ஒரு பருவகால அளவும் முன்பே வரையறுக்கப்பட்ட அட்டவணையின் படி நடத்தப்படும் எல்லாம் பாடத்திற்கும் ஒத்த மதிப்பீடுகளும் மதிப்பீடு பொறிமுறைகள் உள்ளன ஒரே மாதிரியானவை அல்ல ஆனால் ஒன்றுபோல் இருப்பவை சில பாடங்களில் உதாரணத்திற்கு மேலாண்மை சம்பந்தப்பட்டவை ஆனால் பொறியியல் பாடத்தில் அங்கமாக இல்லை அதன் பாடத்திட்டம் ஒரு பருவ கால அளவை உடையது அல்லதாக இருக்கலாம் பாடத்திட்டம் தீவிர நடையில் ஒரு மாதத்தில் சில மாறுபட்ட முறையில் நடக்கலாம் பொதுவாக பொறியியல் திட்டத்தில் எல்லா பாடமும் ஒரு பருவமாக அமைக்கப்பட்டுள்ளது இவற்றில் விரும்பத்தக்க சில பண்புகள் உள்ளன ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு பாடத்திட்டமும் பொறியியல் அட்டவணையில் வகுத்துள்ளபடி ஒரு பருவ கால அளவில் நடத்தப்படுகின்றன பொறியியல் பாடத்திட்டத்தில் முன் வரையறுக்கப்பட்ட அட்டவணையின் படி பாடங்கள் நடத்தப்படுகின்றன இதைப் பொறுத்து பாடத்திட்ட சூழல் மற்றும் கண்ணோட்டம் எழுதப்படவேண்டும் அது 500 முதல் 1500 வார்த்தைகள் கொண்டதாக இருக்க வேண்டும் உண்மையாக எவ்வளவு எழுதினாலும் அதுவே நல்லது பாடத்திட்ட சூழல் மற்றும் கண்ணோட்டத்தின் கூறுகள் இவைகளை உள்ளடக்கியதாகும் பாடத்தின் வகைகள் உதாரணமாக ஒரு பாடம் மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் அடிப்படை அறிவியல் பொறியியல் அறிவியல் தொழில்முறை மைய தொழில்முறை தேர்வு அல்லது திறந்த தேர்வு இந்த ஏழு வகைகளில் ஒன்றை சார்ந்ததாக இருக்கும் ஒவ்வொரு பருவமும் அது எது எந்த பாடத்திட்டத்தை சார்ந்தது அதற்கு முன்நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது உதாரணமாக படம் A என்பது நான்காவது பருவத்தில் உள்ளது என்றால் அதற்கு கற்றுக் கொள்ள தேவையான அடிப்படை பாடங்களை மாணவர்கள் கற்று இருக்க வேண்டும் இல்லையென்றால் அவர்களுக்கு பாடம் A புரியாது மேலும் அவர்கள் அதை கற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட்டாலும் அடிப்படை பாடத்தின் அறிவு இல்லாததால் அவர்களால் அதை செய்ய இயலாது பல நேரங்களில் பாடம் A என்பது பாடம் B க்கு அடிப்படையான தாக இருக்கும் ஒரு நான்காம் பருவம் பாடம் ஐந்து அல்லது ஆறாவது பருவத்திற்கு அடிப்படை ஆனதாக இருக்கலாம் பாடத்தின் சூழலை ஆழமாக விவரிப்பதற்கு சில வரிகளில் எழுத வேண்டும் என்ற வரிசையை ஒருவர் புரிந்துகொள்ள வேண்டும் ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு பாடத்தின் பரந்த நோக்கு மற்றும் அதன் சம்பந்தத்தை எழுதவேண்டும் இரண்டு அல்லது மூன்று வரிகளில் பரந்த நோக்கம் என்ன என்பதை எழுத வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நான் என்ன கற்றுக் கொள்கிறேன் கடைசியில் என்ன கற்றுக் கொண்டு இருப்பேன் என்னால் ஒன்று அல்லது இரண்டு வரிகளில் பாடத்தை வெளிப்படுத்த முடியுமா ஏன் இது இந்தப் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளது ஏன் பாடத்திட்டத்தின் பகுதி ஆக்கப்பட்டுள்ளது இது மெக்கானிக்கல் பொறியியல் பாடத்திட்டத்தின் பாடமாக இருக்கலாம் நான் ஏன் இந்த பாடத்தை இந்த கிளையின் கீழ் கற்கவேண்டும் ஆகையால் யாராவது இதைப்பற்றி தெளிவாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் பாடத்திட்ட வடிவமைப்பாளர் பயிற்றுவிப்பாளர் அல்லது ஆசிரியரோ இந்த பாடத்தை வடிவமைப்பாளர்கள் அவர்களின் பார்வையில் பாடம் இந்த பாடத் திட்டத்திற்கு எவ்வாறு பொருந்துகிறது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் கருத்தில் கொள்ளவேண்டியது பரந்த அளவில் நான் ஏன் இதை கற்க வேண்டும் நான் என் பாடத்திட்டத்தை கற்று முடித்துவிட்டு செல்லும்போது நான் பட்டம் பெற்றபிறகு பட்டம் பெறுவதற்கு இது முக்கியம் இது நிஜமாக எவ்வாறு நான் சேர விரும்பும் தொழிலுக்கு உபயோகப்படும் ஒரு தொழில் செய்வதற்கு இந்த பாடம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த அறிவு எங்கு உபயோகப்படுத்தப்படும் என்பதனை ஒரு ஆசிரியர் வாயிலாக பத்திகள் எழுதி தெளிவு செய்யப்பட வேண்டும் எவ்வளவு அதிகம் அது மாணவர்களை சமாதானப்படுத்தும் அந்த அளவுக்கு அவர்கள் அதிகமாக உந்தப் படுவார்கள் இதை தெளிவுபடுத்துவது இந்த பாடத்தில் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் பாடத்தை வடிவமைப்பதற்கு நான் என்ன அனுமானம் செய்கிறேன் இவற்றையெல்லாம் நான் முக்கியம் வாய்ந்ததாக அல்லது அதன் பயன்கள் கருத்தில் கொள்கிறேன் என்பதையும் ஒரு ஆசிரியராக பயிற்று விற்பதற்கு என்ன அணுகுமுறையை உபயோகிக்கிறேன் ஏன் அதுபோன்ற அணுகுமுறையை கையாளுகிறேன் என்பதையும் விரிவாக விளக்க வேண்டும் இந்த ஐந்து கூறுகளும் 500 லிருந்து 1500 வார்த்தைகள் அடங்கிய பல பத்தி களாக விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் ஒருவர் சில மணி நேரங்களை செலவிட்டால் பாடத்தின் உள்ளடக்கம் மற்றும் கண்ணோட்டம் பற்றி சிறப்பாக விளங்க முடியும் தலைப்புகளின் வரிசையை கொடுக்க வேண்டியது இல்லை அது பாடத்தின் உள்ளடக்கம் மற்றும் கண்ணோட்டத்தின் பகுதி அல்ல அல்லது வேறு ஒரு இடத்தில் காணலாம் ஒரு மாணவன் பாடத்தின் உள்ளடக்கம் மற்றும் கண்ணோட்டத்தை படிக்கும் பொழுது அதை நான் ஏன் கற்றுக் கொள்ள வேண்டும் அது தான் தொழில் செய்வதற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உள்வாங்க முடியும் நாம் செய்யப்போகும் ஒரு விஷயம் ஆனது நாம் ஒரு கருத்து வடிவம் வரைபடத்தை உருவாக்க போகிறோம் அதற்கு முன்பு தொகுதி ஒன்றில் அடையாளம் கண்ட அறிவின் வகைகள் பற்றி தெளிவுபடுத்திக் கொள்ளவேண்டும் முக்கியமான வகைகள் ஃபேக் ஜுவல் கன்சர்ட் சுவல் ப்ரோ சிசரல் மெட்டா ஆக் நிப்டி ஃப் மற்றும் பொறியியல் அறிவின் வின்சென்ட் வகைகள் அடிப்படை வடிவமைப்பு கொள்கைகள் அளவுகோல் மற்றும் நடைமுறை தடைகளின் விவரக்குறிப்புகள் வடிவமைப்பு கருவிகள் ஆகியவைகள் ஆகும் ஒரு பாடம் இந்த அறிவு வகைகளுள் எவற்றில் பார்வையில் இருந்து வேண்டுமானாலும் பார்க்கலாம் உதாரணமாக நான் அதை நிஜத்தின் முன் நோக்காக பார்க்கிறேன் என்னென்ன நிஜங்கள் என்ன நிஜங்களை நான் கற்க போகிறேன் நான் என் பாடத்தை எந்த நிஜங்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க போகிறேனோ அதன்படி வரிசை படுத்துகிறேன் ஆனால் பொதுவாக நடப்பதில்லை ஒரு பாடம் கருத்தியல் அறிவு என்றோ நடைமுறை அறிவு எனவோ ஒழுங்கு அமைக்கப்படுகிறது அல்லது இரண்டின் சேர்க்கை ஆகவும் இருக்கலாம் கொள்கைப்படி இந்த மூன்று மாறுபாடுகளால் இவற்றை செய்ய முடியும் கருத்து வரைபடம் இது கருத்தில் அறிவைக் குறிக்கும் அல்லது ஒழுங்கமைக்கும் வரைகலை கருவியாகும் அப்படி என்றால் நாம் பாடத்திற்கு அவசியமான கருத்துக்களை அடையாளம் கண்டு அவற்றைக் கருத்தில் கொண்டு அவற்றை ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய படிநிலை வடிவத்தில் வரைபடமாக அளிக்க வேண்டும் இந்த கருவியானது 25 வருடங்களுக்கு முன்னரே ஃப்ளோரிடா பல்கலைக்கழகம் என்ற IHMC மையத்தில் உருவாக்கப்பட்டது அது அங்கே உருவாக்கப்பட்டுள்ளது ஒருவர் அதன் இணையதளத்திற்கு சென்று அதனைப் பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளலாம் அது இன்றும் புகழ்பெற்றதாக தொடர்ந்து பரிணமிக்கின்றது அதில் அதிகமாக அம்சங்கள் உள்ளன நமக்கு தொடர்புள்ள அம்சங்களை மட்டும் பார்ப்போம் கருத்து வரைபடம் என்பது கருத்துக்களோடு தொடர்புடைய பின்னணி கருத்துகளை இணைக்கும் வரியையும் உள்ளடக்கியது வரியால் மட்டும் இணைகிறோம் பிறகு 2 கருத்துக்கள் இன் தொடர்பினை இணைக்கும் சொற்றொடரை எழுதவும் கருத்து வரைபடத்தில் மூன்று கூறுகள் மட்டுமே உள்ளன தற்போது நாம் உதாரணத்தைப் பார்ப்போம் கருத்து வரைபடத்தை எப்படி ஒழுங்குபடுத்துவது அவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய படிநிலைகளாக அமைக்கப்படுகிறது அல்லது மிக பொதுவான கருத்துக்கள் வரைபடத்தின் மேலாகவும் மற்றவை குறைவான பொது கருத்துக்களின் அடிப்படையில் கீழ் படிநிலை ஆகவும்அமைக்கப்படுகிறது ஆகவே கருத்து வரைபடம் பல அடுக்குகள் கொண்டது ஆனால் பல அடுக்குகள் இருந்தால் அவை சில தொடர்புடையவைகள் ஆக உள்ளன அங்கே சில எளிய கலை பொருட்கள் உள்ளன அவை அழகாக்கவும் பயனுள்ளதாக்கவும் பயன்படுகிறது குறிப்பிட்ட கள அறிவின் படிநிலை அமைப்பு அறிவு எந்த சூழலில் பயன்படுத்தபடுகிறது அல்லது கருத்தில் கொண்டு அமைக்கப்படுகிறது இதில் உலக அளவில் எதுவும் இல்லை எது முக்கியமான கருத்து கருத்தை முழுவதுமாக புரிந்து கொள்ள என்ன தேவை என்பதை சூழலைப் பொருத்து அமைகிறது பொதுவாக நமக்கு பாடத்தில் விடை தெரிய அதற்கான கேள்விகளை எழுதுவது நல்லது உதாரணத்திற்கு பார்த்தால் நான் ஒரு பாடத்தை டிஜிட்டல் முறையில் எழுதுகிறேன் நான் பதில் அளிக்க விரும்பும் கேள்வி என்ன நான் இந்த வகையின் ஒரு டிஜிட்டல் அமைப்பை வடிவமைக்க முயற்சிக்கிறேன் நான் அதை எவ்வாறு வடிவமைப்பது என்று புரிந்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளது எது மாதிரியான டிஜிட்டல் அமைப்பு நான் கூட்டுசுற்றுக்கள் மற்றும் வரிசை சுற்றுக்கள் இரண்டையும் வடிவமைப்பது என்று தெளிவு படுத்துகிறேன் நான் வரிசை சுற்றை மேலும் தரமாக வடிவமைக்க விரும்புகிறேன் ஒரு கேள்வி கேட்பதன் மூலம் அல்லது நாம் பொதுவாக பாடத்தின் பரந்த நோக்கத்தை எழுதுவது மூலம் நான் கருத்து வரைபடத்தை வரைய முயற்சிக்கிறேன் இணையத்தில் பல எழுத்து வடிவங்கள் கிடைக்கிறது அதை ஒருவர் படித்து கருத்து வரைபடத்தை புரிந்து கொள்ளலாம் என் பார்வையில் கருத்துவரைபடம் என்பது ஒரு பாடத்தை உருவாக்குவதற்கான சிறந்த கருவி கருத்து வரைபடங்கள் மூளைச் சலவைக்கு சில அமைப்புகளை வடிவமைக்க நீண்ட தேர்வுகள் ஊடகத் தொடர்புகள் பெரிய வலைதளங்கள் சிக்கலான கருத்துக்களை தெரிவிக்க தெளிவாக படிக்க பழைய மற்றும் புதிய அறிவுகளை ஒருங்கிணைத்து மற்றும் புரிதலை மதிப்பீடு செய்ய அல்லது தவறான புரிதல்களை பரிசோதிக்கும் யோசனைகள் உருவாக்கி பயன்படுத்த உதவுகிறது உண்மையில் மாணவர்களை ஒரு கருத்து வரைபடம் வரைய செய்து ஒருவரின் தவறான புரிதல்கள் என்ன என்பதை அறிய முடியும் ஒரு பாடத்தில் உறுப்புகளை ஒழுங்கமைக்க கருத்து வரைபடம் ஒரு கருவியாகும் மனவரைபடம் தலைப்பு வரைபடம் போன்ற பல வரைபடங்கள் உள்ளன மனவரைபடம் கருத்து வரைபடத்தை விட குறைவான கட்டமைப்பு உடையது அதற்கு அதன் சொந்த பயன்கள் உள்ளன கருத்து வரைபடம் மற்றவைகளை விட கூடுதலாக ஒழுங்கமைப்பு உடையது இது அமைப்புடையதால் இதற்கு சில வரம்புகள் உள்ளன தலைப்பு வரைபடங்களும் நல்ல அமைப்பை உடையது நாம் தலைப்பு வரைபடம் மற்றும் மன வரைபடங்களை பற்றி கவலைப்படாமல் நாம் கருத்து வரைபடங்கள் பற்றி மட்டும் இங்கே பார்ப்போம் கருத்து வரைபடத்தின் இரு கருத்துக்கள் ஒரு இணைப்பின் மூலமாக மற்றும் முன்மொழிகள் இணைக்கப்பட்டது மூலம் வாக்கியங்கள் அமைகிறது நாம் உபயோகப்படுத்துவது சில மாதிரி முன்மொழிகள் பிரதிநிதித்துவம் காட்டு உள்ளடக்கிய கொண்டிருக்கும் மாறுபடும் போன்றவை இவை உண்மையில் தொகுதி ஒன்றில் பேசிய அல்லது சி ஓ கள் எழுதுவதில் உள்ள வினைச்சொல் அல்ல இவை இரு கருத்துக்களை இணைக்கும் முன்மொழிவுகள் மட்டுமே உதாரணத்தின் மூலம் இதைக் காண்போம் இது பார்ப்பதற்கு தெளிவாக இல்லாவிட்டாலும் நாம் இதை குறிப்புகளில் ஒரு பகுதியாக கொடுத்துள்ளோம் ஆகவே நீங்கள் இதைப் பற்றி விரிவாக பார்க்கும் வாய்ப்பு ஆகும் உதாரணத்திற்கு மென்பொருள் அமைப்பினை பற்றிய ஒரு பாடம் பெட்டிகளில் உள்ளே கருத்துக்கள் அல்லது கருத்து பட்டியல்கள் என்ன எழுதி இருந்தாலும் நீங்கள் பெட்டியின் உள்ளே ஒரு செயல்முறையை வைக்க இயலாது நீங்கள் கருத்து வரைபடங்களில் முதல்முறை வேலை செய்தால் இதுபோன்ற தவறுகள் நிகழலாம் நீங்கள் பெட்டியின் உள்ளே வைப்பது கருத்துக்கள் என்பதில் உறுதி கொள்ள வேண்டும் இங்கே உயர்ந்த கருத்து என்பது மென்பொருள் அமைப்பு இங்கே ஒரு இருக்கிறது போன்ற முன்மொழிவுகள் இருக்கிறது ஆகவே இதைப் படிக்கும் பொழுது இதில் என்ன எழுதியிருந்தாலும் அவை அர்த்தமுள்ளதாக இருக்கவேண்டும் உதாரணத்திற்கு மென்பொருள் அமைப்பு என்பது வன்பொருளும் பயன்பாட்டு மென்பொருளுக்கும் ஒரு இணைப்பாகும் என்று கருத்துக்கள் தெரிவிக்கிறது நான் கீழே செல்லும்பொழுது ஒரு பொருளுக்கும் பயன்பாட்டு மென்பொருள் குமான இணைப்பு என்பது ஒருங்கிணைவர் ஏற்றிகள் இணைப்பாளர் பெரும் செயலிகள் இனக்கர் இயக்க முறைமை உரை திருத்தி போன்றவற்றை உள்ளடக்கியது நாம் 6 கருத்துக்கள் உள்ள பட்டியலை தயாரித்துள்ளோம் அவை ஆறும் ஆறு வெவ்வேறு பெட்டியில் தெரிகிறது ஆனால் அவற்றை நான் விரிவாக்க தொடங்கினால் இந்த வரைபடம் குழப்பமானதாக சிக்கல் ஆனதாக மாறிவிடும் ஆகவே அவற்றை நான் ஒரே பெட்டியில் பட்டியலிட்டு அவை அனைத்தும் ஒரே படிநிலை என்பதை குறிப்பிட்டுள்ளேன் கருத்து வரைபடத்தில் 4 நிலைகள் உள்ளன ஒவ்வொரு நிலையும் ஒரு வரியில் அமைக்கப்பட்டுள்ளது எந்த வரியில் நீங்கள் கருத்து வரைபடத்தை எழுதத் தொடங்கினாலும் இது போன்ற ஒரு அமைப்பை முடிவில் கடந்து வருவீர்கள் மென்பொருள் அமைப்பு தொகுப்பிணை உள்ளடக்கியது மேலும் தொகுப்பில் இயந்திரம் சார்ந்த அம்சங்கள் மற்றும் இயந்திரம் சாரா அம்சங்கள் உள்ளன தொகுப்புகள் ஒற்றை நுழைவு அல்லது பல நுழைவு தொகுப்புகள் ஆகும் இவை இரண்டும் இருவேறு கருத்துகள் இயந்திரம் சார்ந்தது மற்றும் இயந்திரம் சாரா அம்சங்கள் வெவ்வேறு கருத்துக்கள் ஆகும் ஆகவே இவை அனைத்து கருத்துக்களும் இவ்வாறு ஒழுங்கு படுத்தப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு இயக்க முறை என்பது மென்பொருள் அமைப்பின் ஒரு உறுப்பு என்றால் நான் இந்த படத்தில் இயக்கும் முறையை சேர்க்கவில்லை இயக்க முறை ஒரு தனி பாடமாக வழங்கப்படும் அல்லது சில நேரங்களில் தொகுப்பும் தனி பாடமாக வழங்கப்படுகிறது இவை அனைத்தும் நீங்கள் எதை கையாள முயற்சி செய்கிறீர்கள் அல்லது பாடத்தின் நோக்கம் என்ன என்பதை சார்ந்தது இதுதொடர்பான அனைத்து உறுப்புகளும் இந்த படிவத்தில் வழங்கப்பட வேண்டும் கருத்து வரைபடத்தின் மற்றொரு அம்சம் இதில் நீங்கள் இடமிருந்து வலமாக செல்லும்பொழுது சில உள்ளார்ந்த மறைமுகமான வரிசைகள் இருக்கக்கூடும் அதாவது நான் இந்த பாடத்தை வழங்கும் பொழுது முதலில் நான் இந்த பகுதியை வழங்கி பின்பு நான் தொகுப்புக்கு வருவேன் எத்தனை விரிவுரைகள் என்னால் எடுக்க முடியும் என்பதை பின்னர் காண்போம் ஆனால் நான் செல்லும் வரிசை இதுதான் இடமிருந்து வலம் என்பது இந்த தலைப்பை நான் கையாளும் வரிசையாகும் இவ்வாறு கருத்து வரைபடத்தை உருவாக்க வேண்டும் கருத்து வரைபடத்தின் கருத்தை உருவாக்கும் பொழுது அது சில மணி நேரமோ சில நாட்களோ இரண்டு அல்லது மூன்று நபர் ஒன்றிணைந்து நிறைவான கருத்து படத்தை உருவாக்க வேலை செய்யவேண்டும் ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் உறுதியாக உங்களுக்கு கூறுகிறோம் அது எங்கெல்லாம் நாங்கள் இதுபோன்ற கருத்து படத்தை வரையும் பயிற்சியை நடத்துகிறோமோ அது ஒரு ஆர்வமான மனநிறைவு தரும் பயிற்சியாகும் இந்த வரைபடத்தை மின்காந்த புலம் பற்றிய கற்பிக்கும் ஒரு பேராசிரியர் உருவாக்கியுள்ளார் இதுதான் அந்த பாடத்தை பார்க்கும் அழகான வழி மின்னேற்றம் இதன் முக்கிய உறுப்பாகும் மேலும் இவை நிலையான மின்னேற்றம் நகரும் மின்னேற்றம் அல்லது முடுக்கப்படும் மின்னேற்றமாகும் அவ்வாறாகவே முழு பாடத்திட்டமும் அமையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாணவர்கள் படிக்கும் எல்லா தலைப்புக்கும் ஆன தொடர்புகளை புரிந்து கொள்கிறார்கள் உதாரணத்திற்கு நாம் முதலில் நிலையான மின்னேற்றத்தை பார்த்துவிட்டு பிறகு நகரும் மின்னேற்றத்திற்கு வருகிறோம் மாணவர்களுக்கு நகரும் மின்னேற்றத்தின் சில பண்புகளை எவ்வாறு நிலையான மின்னேற்றத்தில் இருந்து மாறுபடுகிறது என்று தொடர்புபடுத்தி பார்க்க இயலும் மாணவர்கள் தங்கள் உள்ளார்ந்த அறிவை கட்டமைத்த வரைகலை பிரதிநிதித்துவம் மிக உதவியாக இருக்கும் அவர் ஒன்றோடு ஒன்றை மிகத் திறமையாக தொடர்புபடுத்தி பார்க்க இயலும் சிமேப் கருவி என்பது அழகாக வடிவமைக்கப்பட்டு எளிதாக பயன்படும் மென்பொருள் மேலும் ஒரு கருத்து வரைபடத்தை வரைய தொடங்க உங்களுக்கு ஐந்து நிமிடமே ஆகும் ஒருவர் அவ்வாறு இதன் செயல்முறை விபரங்களை கையாள வேண்டும் அல்லது இதை எவ்வாறு எழுத வேண்டும் என்பது குறித்து கவனம் கொள்ளத் தேவையில்லை இவை அனைத்தும் வரைகலை இதை பற்றிய ஐந்து நிமிட அறிமுகமே தேவை பிறகு நீங்கள் பாடத்திற்கான சிமேப் உருவாக்க தொடங்கலாம் மென்பொருள் கருவியைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை இதில் பல திருத்தம் அம்சங்கள் உள்ளன அவற்றால் நீங்கள் நல்ல ஒழுங்கான படிநிலையில் சிமேப் செய்ய இயலும் நீங்கள் அவற்றை ஒழுங்கமைக்கலாம் வண்ணம் இடலாம் அதன் தரத்தை மேம்படுத்த நீங்கள் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியும் நீங்கள் பாடத்தில் உங்களுக்கு தரப்பட்ட உள்ளடக்கத்தின் அடிப்படையில் அல்லது பாடத்தைப் பற்றிய உங்கள் பார்வையில் சிமேப் வரைய முடியும் உதாரணத்திற்கு ரெண்டு ஆசிரியர்களிடம் கொடுக்கப்பட்ட ஒரே உள்ளடக்கம் இரண்டு வெவ்வேறு கருத்து வரைபடத்தை கொடுக்கும் சிமேப் அந்தப் பாடம் பற்றிய உங்கள் பார்வையை பிரதிபலிக்கும் ஆசிரியர்கள் தங்கள் பாடத்திற்கான சிமேப் ஐ உருவாக்குவது மகிழ்ச்சிகரமான மெருகேற்றும் செயலாக அமையும் கருத்து வரைபடம் சிக்கலானதாக பல்வேறு உறுப்புகள் அல்லது பல அடுக்குகள் கொண்டு இருந்தால் அவற்றை பல வரைபடங்கள் ஆக உடைத்து ஒன்றோடு ஒன்றை இணைக்கலாம் இதில் பொறிமுறைகள் உள்ளன ஒரு வரைபடத்தை ஒரு பெட்டியுடன் நினைக்க அதை இரு முறை சொடுக்கினால் மற்றொரு வரைபடம் முன்னால் திறக்கும் இவற்றில் பல வியக்கத்தக்க அம்சம் உடைய கருவிகள் உள்ளன மற்றும் தற்செயலாக இந்த கருவி பதிவிறக்கம் செய்வது இலவசம் இது ஒரு வெளிப்படையான ஆதார கருவி மேலும் இந்த வலைதளத்தை அல்லது சிமேப் கருவி என்று தேடி அதனை அடையலாம் அதை பதிவிறக்கம் செய்து பணியைத் தொடங்கலாம் இதன் கோப்பு அளவு 100 MB அது பதிவிறக்கம் செய்ய சிறிது நேரம் ஆகும் பாடத்தின் விளைவுகள் பாடத்தின் விளைவுகள் என்பது மாணவர்கள் பாடத்தின் முடிவில் என்ன செய்ய இயலும் என்பதே ஆகும் டேலின் தொகுதி ஒன்றில் பாடத்தின் விளைவுகளை எழுதுவது பற்றி விரிவாகப் பார்த்தோம் ஆகவே நாம் பாடத்தின் விளைவை எப்படி எழுதுவது என்று விரிவாக பார்க்க போவதில்லை பாடத்தின் விளைவுகள் அறிக்கையில் வினைச்சொல் அறிவின் வகைகள் விருப்பு நிபந்தனைகள் விருப்பு தர நிலை ஆகிய கூறுகள் இருக்க வேண்டும் இவை ஆண்டர்சன் ப்ளூ வின்சென்ட் வகை நிலை கட்டமைப்பில் எழுதப்பட்டுள்ளது இதன் செயல் முறைகள் டேலின் தொகுதி ஒன்றில் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது யாரெல்லாம் தொகுதி இரண்டின் வழியாக செல்கிறார்களோ அவர்களுக்கு தொகுதி ஒன்றை பற்றிய அறிவு வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஏனெனில் வகை நிலைப்பற்றி பாடத்தின் விளைவுகளை எழுதுவது பற்றி நாம் மீண்டும் இந்த நிலையில் சொல்ல இயலாது பாடத்தில் நன் மதிப்பீடு 300 310 அல்லது ஆய்வுக் கூடத்தையும் சேர்த்து 301 ஆக இருந்தால் அதன் சி ஓ கலின் எண்ணிக்கை ஆறு அல்லது 2 முன்பின்னாக இருக்கலாம் என்று கூறியுள்ளோம் நன் மதிப்பீட்டின் எண்ணிக்கை உயர்ந்த அல்லது குறைந்து இருந்தால் நீங்கள் விளைவுகளின் எண்ணிக்கையும் அனுசரித்து எழுத வேண்டும் சொல்லப்படும் பி ஓ மற்றும் பி எஸ் ஓ களுடன் பாடத்தின் விளைவுகள் குறிப்பிடப்பட வேண்டும் என்று கூறியுள்ளோம் ஒரு சீ ஓ வில் வினைச் சொல்லுடன் இணைந்து பயன்படுத்தும் அறிவு நிலையில் குறைவான அறிவு நிலைகளை சேர்ப்பது இல்லை எட்டு அறிவு வகைகளில் அறிவின் வகைப்பாட்டில் நான்கு அல்லது ஐந்து மட்டும் கூறப்படுகிறது அமர்வுகளின் எண்ணிக்கை நீங்கள் தரும் வகுப்புகள் ஆய்வுக் கூடங்கள் பயிற்சிகள் கள அமர்வுகளில் உள்ளடக்கியது பல பல்கலைக்கழகங்கள் ஒரு பாடத்திட்டத்தை அலகுகளாக வழங்குவதாக கூறினோம் சிலர் சீ ஓ களில் எண்ணிக்கை அலகுகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவர் டேலின் தொகுதி ஒன்றில் விவரித்து உள்ளபடி பாடத்திட்டத்தை அலகுகளாக தேவையில்லை அது நிர்வாக வசதிக்காக செய்யப்பட்டது மேலும் கற்றல் விளைவுகள் சம்மந்தப் பட்டதில்லை அதாவது ஒரு அலகிற்கு ஒரு விளைவு அல்லது ஒரு அலகிற்கு பல விளைவுகள் வரலாம் விளைவுகளுடன் சேர்க்காதீர் சீ ஓ களின் எண்ணிக்கை உள்ளடக்கத்தின் தன்மை மற்றும் வாய்ப்புகளைப் பொறுத்து முடிவு செய்யப்படுகிறது சி மேப் மற்றும் சீ ஓ சி மேப் என்பது சீ ஓ களின் முன் தயாரிப்பு அல்ல ஆனால் சி மேப் வரைவது பாடத்தை நன்றாக புரிந்து கொள்ள மற்றும் நல்ல சீ ஓக்களை எழுத மிகவும் உதவும் மின்காந்த பாடத்தை பற்றி ஒரு மாதிரி சி ஓ இது நீங்கள் சீ ஓ எழுதி அதனுடன் பீ ஓ மற்றும் பிஎஸ் ஓ அறிவு நிலை அறிவு வகை வகுப்புகளின் எண்ணிக்கை பயிற்சி வகுப்புகளின் எண்ணிக்கை குறிப்பிட்டுச் சொல்லுங்கள் இவ்வாறுதான் நான் மின்காந்தவியல் பாடத்தை வழங்க வேண்டும் உங்கள் பாடத்திற்கான கருத்து வரைபடத்தை நான் கூறியபடி தயார் செய்யுங்கள் அது கண்டிப்பாக ஒரு மகிழ்வான பயிற்சியாக இருக்கும் முடிந்தால் சக ஆசிரியருடன் இணைந்து செய்யுங்கள் உங்கள் பாடத்தின் சி ஓ வை குறிப்பிட்டுள்ள வடிவில் கூறிய செயல்முறைகளின் படி செய்யுங்கள் இந்த பயிற்சி முன்பே தொகுதி ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ளது முன்பே செய்திருந்தால் அதை இங்கே முன்னெடுக்கலாம் பாடத்தில் விளைவுகளை நாம் கொடுத்த அட்டவணையின் வகையின் அமைக்கலாம் உங்கள் பயிற்சிகளின் முடிவை எங்களுடன் பகிர்ந்தால் நாங்கள் மகிழ்வோம் அடுத்த அலகில் பொறியியல் பாடத்தில் பகுப்பாய்வு கட்டத்தின் மீதமுள்ள துணை செயல்முறைகள் பற்றி பார்ப்போம் நான்கு அல்லது ஐந்து துணை செயல்முறைகள் உள்ளன அவற்றை நாம் விவரித்தால் பகுப்பாய்வு கட்டம் முறையான அமைப்பில் முடிவடையும் உங்கள் கவனத்திற்கு நன்றி